இந்த பாடத்தில் இதுவரை பிஸிக்கல் வடிவமைப்பு செயல்முறைக்கான வடிவமைப்பில் சிந்தேசிஸ்ல் நேரத்தால் இயங்கும் உந்துதல்களைப் பயன்படுத்தக்கூடிய சில நுட்பங்களை பார்த்தோம் இந்த சொற்பொழிவில் நாம் முன்பு விவாதிக்காத இன்னும் சில நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்தவது என்பதை பார்ப்போம் இவை நேர மேம்படுத்தலுக்கான இதர அணுகுமுறைகள் என குறிப்பிடுகிறோம் ரீடைமிங் மற்றும் கிளாக் ஸ்குயு என்பது நேரத் தேவையைப் பூர்த்தி செய்வதற்காக சுற்று நெட்லிஸ்ட்டில் சில வகையான மாற்றங்களை செய்வதாகும் இதுவரை நாம் பார்த்தவற்றிலிருந்து இது வேறுபட்ட ஒன்று ஒரு சுற்று நெட்லிஸ்ட் உள்ளது அதில் சில நேர அளவுருக்கள் அல்லது அக்வாஸ்டிக்ஸ்யை அடைய வேண்டும் சில மீறல்கள் இருந்தால் ஒரு லைன்களின் தாமதத்தை பஃப்பர்களைச் சேர்ப்பதன் மூலம் குறைக்கலாம் ஒரு சுற்றுவட்டத்தின் பாதையில் ஃபேன்இன் மற்றும் ஃபேன்அவுட்டை மறுசீரமைத்தல் பூலியன் அல்ஜீப்ரா விதிகளைப் பயன்படுத்தி கேட்களை நகலெடுப்பது அல்லது குளோனிங் செய்வது கேட் லெவல் நெட்லிஸ்ட்டை எளிமைப்படுத்தல் அல்லது மாற்றங்களைச் செய்வது போன்ற பல்வேறு நுட்பங்களையும் பயன்படுத்தலாம் ஆனால் வேறு சில நுட்பங்கள் சுற்றின் கட்டமைப்பு லெவலில் செயல்படுகின்றன அதில் சில பரிமாற்றங்களைச் செய்கின்றன இதனால் திருப்தி அடையாத தாமதம் தொடர்பான சில தடைகள் திருப்தி அடைகின்றன ரீடைமிங் செய்வதற்கான கருத்தை பார்ப்போம் இங்கே மிக எளிய எடுத்துக்காட்டுடன் விளக்குவதற்கு முயற்சிப்போம் 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த 3 ஃபிளிப் ஃப்ளாப்புஸ்களுக்கும் கிளாக்கின் சமிக்ஞை வருகிறது இடையில் சில கேட் லெவல் காம்பினேஷனல் சுற்றுகள் உள்ளன இந்த சுற்றை மீண்டும் வரைகிறேன் இவை தான் 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளீடு இங்கே வருகிறது வெளியீடு 3 உள்ளீட்டு கேட்களுக்கு வருகிறது அதே உதாரணத்தை நாம் பயன்படுத்துவோம் எந்த வகையான கேட் என்பது முக்கியமல்ல வருகின்ற உள்ளீட்டைத் திருப்புங்கள் இங்கே மீண்டும் உள்ளீடு வருகிறது என்பதை காட்டவில்லை மற்றொரு கேட்டில் இருந்து மற்றொரு கேட்டிற்கு உள்ளீடு இங்கே வருகிறது ஸ்லைடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இந்த கேட்களின் தாமதம் இது 6 இது 4 இது 2 இது 4 இது 4 என்று இருக்கும் மேலும் கிளாக்கின் சமிக்ஞை 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கும் வழங்கப்படுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் கிளாக்கின் சமிக்ஞையைப் பற்றி பேசும்போது டைம் பிரியடு என்னவாக இருக்க வேண்டும் இங்கே சில விஷயங்களை நாம் புறக்கணிக்கிறோம் ஏனென்றால் நாம் கவனம் செலுத்துவது கொஞ்சம் வித்தியாசமானது செட்டப் நேரம் ஹோல்டு நேரம் மற்றும் கிளாக் ஸ்குயுவையும் புறக்கணிக்கிறோம் இவை என்ன இதை நாம் எவ்வாறு கையாள முடியும் மற்றும் இவற்றிலிருந்து எழும் வெவ்வேறு தடைகள் யாவை என்பதை முன்னர் பார்த்தோம் இங்கே நாம் கருதுவது கிளாக் விளிம்புகள் கூர்மையானவை எல்லாமே கிளாக் மாற்றத்தில் நடைபெறுகின்றன அவை கிளாக்கின் முன்னணி விளிம்பில் நடக்கும் என்று சொல்லலாம் எனவே இந்த ரெசிஸ்டர் பரிமாற்ற லெவல் நெட்லிஸ்ட்டைப் பொறுத்தவரை இந்த தனித்துவமான தாமதங்களுக்கு கிளாக்கின் டைம் பிரியடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதைக் காண்பித்தோம் இப்போது இந்த சுற்றில் 2 கூட்டு பிரிவுகள் உள்ளன முதல் பாதையின் தாமதம் 12 இரண்டாவது பாதையின் தாமதம் 8 ஆக உள்ளது சரியான செயல்பாட்டிற்கு இந்த டைம் பிரியடு குறைந்தது 12 க்கு சமமாக இருக்க வேண்டும் மீண்டும் செட்டப் நேரம் ஹோல்டு நேரம் மற்றும் கிளாக் ஸ்குயுவையும் புறக்கணிக்கிறோம் உண்மையான நேரம் 12 ஆக இருக்கும் இதைப் புறக்கணித்தால் டைம் பிரியடு குறைந்தது 12 ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது 12 க்கும் குறைவாக இருந்தால் முதல் கூட்டு சுற்று தொகுப்பு அடுத்த கட்டம் வருவதற்கு முன்பு அதன் செயல்பாட்டை முடிக்க முடியாது இப்போது இந்த மட்டத்தில் கட்டமைப்பை பார்த்தால் ஒருங்கிணைந்த கூட்டு லாஜிக் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படவில்லை என்பதை நாம் நன்றாக காண்கிறோம் இங்கே தாமதம் 12 ஆக உள்ளது இங்கே தாமதம் 8 ஆக உள்ளது செயல்பாட்டை மாற்றம் செய்யாமல் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் குறுக்கே சில கேட்களை ஒரு பக்கத்திற்கு நகர்த்தினால் இந்த ஒரு வாய்ப்பை இதே உதாரணத்திற்கு செய்து பார்ப்போம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0702 இந்த மாற்றத்தை செய்ய முயற்சிப்போம் நாம் செய்ய போகும் மாற்றம் என்னவென்றால் அதே 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளன இந்த 3 கேட்களுக்கு பதிலாக இங்கே 2 கேட்களை மட்டுமே வைக்கப்போகிறோம் அங்கே இருந்த கேட்டை நாம் இங்கே மாற்றிக் கொண்டிருக்கிறோம் இதைச் செய்வதால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது இந்த உதாரணத்தை மட்டும் பார்த்தால் இங்கே தாமதம் 6 பிளஸ் 4 10 ஆகும் இங்கே இது 4 பிளஸ் 4 8 மற்றும் இந்த கேட்டின் தாமதம் 2 ஆகும் இப்போது தாமதம் ஒரே சீரானதாகி வருகிறது இங்கே இது 10 ஆக இங்கேயும் 10 ஆக உள்ளது முதலில் அதிகபட்ச தாமதம் 12 ஆக இருந்ததால் கிளாக் காலம் T யும் 12 ஆக இருந்தது அதை 10 ஆக கீழே கொண்டு வர முடிந்தது சில ஹார்ட்வர்களை சேர்க்காமல் ஒரு கேட்டை சுற்றின் இந்த பகுதியிலிருந்து சுற்றின் இந்த பகுதிக்கு மாற்றினோம் ஒரு சுற்றின் பொதுவான தரவு பாதையில் உள்ள டிஜிட்டல் பகுதியில் பல வகையான ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அல்லது ஸ்டோரேஜ் செல்களுக்கு இடையில் கூட்டு சுற்றுகள் இருக்கும் சுற்றுகளின் செயல்பாட்டை மாற்றம் செய்யாமல் சில கேட்கள் அல்லது சுற்றுகளை ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு இடையில் நகர்த்த முடியும் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் வெளியீடு பேன்அவுட்டிற்கு போகிறது அந்த பேன்அவுட்டின் இணைப்புகளை அதற்கேற்ப மாற்ற வேண்டும் ரீடைமிங் என்பது ஒரு எளிய நுட்பமாகும் இதற்கு முன்னர் 12 ஆக இருந்த கிளாக் சுழற்சி நேரம் இதை 10 ஆக கீழே கொண்டு வர முடியும் என்பதை இந்த உதாரணம் மூலம் பார்த்தோம் இதுதான் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளது இந்த கேட்டை இங்கே நகர்த்துவதன் மூலம் முன்பு 12 ஆக இருந்தது இப்போது புதிய கிளாக் சுழற்சி நேரம் 10 ஆக மாறியது இப்போது மற்றொரு முக்கியமானது கிளாக் ஸ்குயு இந்த வரைபடத்தை மீண்டும் பார்ப்போம் ஸ்லைடில் உள்ள இந்த வரைபடத்தை பார்த்தால் ஒரு சுற்று உள்ளது அதில் கூட்டு சுற்று சமநிலையில் இல்லை ஒரு கூட்டு பகுதியில் அதன் தாமதம் 12 மற்றும் இது 8 மற்றும் கிளாக் ஸ்குயு இல்லை என்று கருதினால் கிளாக் சுழற்சி நேரம் 12 என மதிப்பிடப்பட்டுள்ளது இப்போது ஒரு சுற்றில் நாம் வேண்டுமென்றே சிறிது தாமதத்தை சேர்க்கலாம் உதாரணமாக சொல்வதென்றால் வேண்டுமென்றே ஒரு தாமதத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் தாமதத்தை அறிமுகப்படுத்த பல வழிகள் உள்ளது நாம் ஒரு பபரை அறிமுகப்படுத்துவது போல ஒரு ஜோடி இன்வெர்ட்டர்களை அறிமுகப்படுத்தலாம் ஒரு நீண்ட ஜிக்ஜாக் வயர்யை அறிமுகப்படுத்தலாம் அது ஒரு இன்டர்கனெக்ஷன் தாமதமாக இருக்கும் தாமதத்தை அறிமுகப்படுத்த பல வழிகள் உள்ளன கிளாக் வரும் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பில் வேண்டுமென்றே ஒரு ஸ்குயுவை அறிமுகப்படுத்துகிறோம் தாமதத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நாம் வேண்டுமென்றே இங்கே ஒரு தாமதத்தை அறிமுகப்படுத்தினால் அதாவது தாமதம் பிளஸ் 2 என்று வைத்துக்கொள்வோம் இப்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் இந்த 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் கேள்விக்குறியாக இருப்பதால் சில பெயர்களை வைப்போம் இந்த கிளாக்கை கிளாக் 1 என்று சொல்வோம் இதை கிளாக் 2 என்று அழைப்போம் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் கிளாக் 1 என்ன சொல்கிறது கிளாக் 1 இப்படி இருக்கிறது கிளாக் 1 வந்து கொண்டிருந்தது இங்கே கிளாக் 1 என்பது 2 தாமதத்தைக் கொண்டுள்ளது கிளாக் 2 என்னவாக இருக்கும் இதற்கு முன் கிளாக் 2 நேர அலகுகள் வழியாக வரும் விளிம்புகளைக் கொண்டிருக்கும் இதற்கு முன் 2 ஆகும் இதுவும் இதுவும் வருகிறது இதற்கு முன் 2 ஆகும் இதன் காரணமாக சுற்றின் செயல்திறன் மற்றும் செயல்பாட்டில் என்ன பாதிப்பு இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த சுற்றில் முதலாவதாக t 0 க்கு சமமான நேரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடு சில தரவுகளை உருவாக்கியுள்ளது அவை இங்கே சேமிக்கப்பட வேண்டும் கிளாக் 1 நாம் வேண்டுமென்றே 2 தாமதத்தை உருவாக்குகிறோம் நேரம் t 0 க்கு சமம் என்று சொல்லலாம் இந்த நேரம் t 0 க்கு சமமாக இருக்கும்போது Q என்கிற தரவை உருவாக்கியுள்ளோம் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இந்த தரவு நேரம் 12 க்குப் பிறகு உள்ளீட்டில் கிடைக்கும் இப்போது 12 நேரத்திற்குப் பிறகு என்ன நடக்கும் நம் கிளாக் காலம் 10 ஆக இருந்தது இப்போது 12 என்று வைத்துக் கொள்வோம் நமது கிளாக் காலம் 10 ஆகும் இதைத்தான் நாம் அடைய விரும்புகிறோம் முன்னதாக ஒரு கேட்டை சுற்றி நகர்த்துவதன் மூலம் இதைச் செய்தோம் ஆனால் இங்கே 10 எப்படி என்பதை பார்ப்போம் இந்த Q மாறிக்கொண்டிருக்கும் நேரம் t 0 க்கு சமமாக இருக்கும் நேரம் 12 ஆன பிறகு இந்த உள்ளீடு D தயாராக இருக்க வேண்டும் அந்த 12 என்ன இந்த 2 இது நாம் உருவாக்கிய ஸ்குயு இந்த கிளாக் 1 பிளஸ் 10 க்குப் பிறகு வருகிறது இங்கே t 12 க்கு சமமாக இருக்கம் என்பதை குறிக்கிறது இந்த t 12 க்கு சமமாக இருக்கும்போது இந்த தரவு தயாராக இருக்க வேண்டும் இந்த கிளாக் விளிம்பு கிளாக் 1 க்கு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தரவு ஏற்கனவே தயாராக இருக்கம் இப்போது இரண்டாவதைப் பார்ப்போம் கிளாக் 1 விளிம்பு வரும்போதெல்லாம் இந்த ஃபிளிப் ஃப்ளாப் அதன் தரவை சேமிக்கும் வேறு நிறத்தைப் பயன்படுத்துவோம் தரவு இங்கே சேமிக்கப்படும் இந்த சுற்றுக்கு கணக்கிட 8 யூனிட்ஸ் நேரம் தேவைப்படுகிறது 8 யூனிட்ஸ்க்குப் பிறகு இந்த கட்டத்தில் இருந்து இந்த கட்டத்திற்கு இது 8 ஆக இருக்கம் கிளாக் 2 விளிம்பு வரும் நேரத்தில் இதன் நேரம் 8 ஆக இருக்கம் கிளாக் 2 வரும்போது இந்த தரவு ஏற்கனவே இங்கு வந்து இருக்கம் எனவே நீங்கள் சரியாக இணைக்கிறீர்கள் இந்த சுற்று நன்றாக வேலை செய்கிறது கிளாக் 1 இல் 2 யூனிட்ஸ்களின் தாமதத்தைச் சேர்ப்பதன் மூலம் இந்த கேட்களை நகர்த்தாமல் சமப்படுத்த முடிந்தது இதுதான் ஸ்குயு என்று அழைக்கப்படும் நாம் ஒரு சுற்றில் வேண்டுமென்றே ஸ்குயுவை அறிமுகப்படுத்தினால் இந்த எடுத்துக்காட்டில் நாம் விளக்கியது போல அந்த சுற்று வேகமாக வேலை செய்ய முடியும் கிளாக் காலம் 12 க்கு பதிலாக கிளாக் காலம் 10 க்குள் இந்த சுற்று வேகமாக வேலை செய்ய முடியும் சுருக்கமாக கிளாக் ஸ்குயு என்றால் ஒரு ஸ்குயுவை கிளாக் சமிக்ஞைக்குள் சேர்ப்பது இங்கே இரண்டாவது மற்றும் நடுவில் இருக்கம் ஒன்று சமிக்ஞையை தாமதப்படுத்த சில பபர்களை அறிமுகப்படுத்தலாம் என்பது போல பல வழிகள் உள்ளன எதையவது அறிமுகப்படுத்துவதற்குப் பதிலாக சில போலி கேப்பாசிட்டிவ் சுமைகளை அறிமுகப்படுத்தலாம் சில பேன்அவுட்களை சேர்க்கவும் அதாவது சில சுமைகளை சேர்க்கலாம் நாம் சமிக்ஞையை மெதுவாக்குகிறோம் அல்லது ஸ்னக்கிங் மூலம் ஒரு ஜிக்ஜாக் இணைப்பை உருவாக்குவது இவ்வாறு இன்டர்கனெக்ஷன் தாமதம் நீண்டதாகிறது இதை செய்வதன் மூலம் நேர வரைபடத்தில் காட்டியுள்ளபடி சுழற்சியின் நேரம் இங்கே 10 ஆக இருக்கும் இப்போது பெரிய காப்பாசிட்டன்ஸ்யை இயக்குவதில் இருக்கும் பிரச்சனையை பார்ப்போம் இன்வெர்ட்டரை ஒரு பப்பராக பயன்படுத்துகிறோம் இந்த CMOS நிலை வரைபடத்தைப் பார்ப்போம் இங்கே CMOS இன்வெர்ட்டர் உள்ளது இங்கே மற்றொரு CMOS இன்வெர்ட்டர் வைத்திருக்கிறோம் இந்த இன்வெர்ட்டர் மற்றொரு இன்வெர்ட்டரை இயக்குகிறது என்று சொல்லலாம் காப்பாசிட்டன்ஸ்ன் வெளியீட்டு சுமை CL ஆக இருக்கம் இந்த N வகை மற்றும் P வகை டிரான்சிஸ்டர்கள் தோராயமாக சமமான அளவாக இருக்கம் என்று நாம் முன்பு பார்த்தோம் ஆனால் எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகளின் நகரும் தன்மை வேறுபடுவதால் P வகை டிரான்சிஸ்டர் சற்று பெரியதாக இருக்கம் அதன் அளவுகள் 1 மற்றும் A அதாவது A என்பது 1 ஐ விட சற்று அதிகமாக இருக்கும் 1 அல்லது 1 இந்த Cin மிகச்சிறிய இன்வெர்ட்டரின் அடிப்படை காப்பாசிட்டன்ஸ் மதிப்பைக் குறிக்கிறது இந்த மிகச்சிறிய இன்வெர்ட்டர் மேலே இழுக்கம்போது 1 மற்றும் கீழே இழுக்கம்போது A அளவுகளாக இருக்கம் கேட் காப்பாசிட்டன்ஸ்களின் மொத்த அளவை Cin என்கிறோம் இந்த வகையான இன்வெர்ட்டர்யை இயக்குவது என்பது மற்றொரு பெரிய இன்வெர்ட்டர் மற்றும் பெரிய கேட் உள்ளன அதன் அளவுகள் U மற்றும் U மடங்குகள் A ஆக இருக்கும் இந்த இரண்டு இன்வெர்ட்டர்களையும் U மடங்குகள் பெரிதாக்கியுள்ளோம் இந்த இன்வெர்ட்டர் U மடங்குகள் அதிகமாக இருக்கும் மின்னோட்டத்தை இயக்க முடியும் ஏனென்றால் ரெசிஸ்டன்ஸ்கள் U மடங்குகள் குறைவாக இருப்பதால் அவை U மடங்குகள் அகலமானவை அதனால் தான் அவற்றின் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு R U ஆக இருக்கும் RC மொத்த சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் நேரமாக இருக்கும் நாம் ரெசிஸ்டன்ஸ் R U ஆக இருந்தால் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் U மடங்குகள் வேகமாக மாறும் மொத்த வெளியீட்டு காப்பாசிட்டன்ஸ் சுமை X மடங்குகள் அடிப்படை காப்பாசிட்டன்ஸ் Cin யை விட குறைந்தபட்சமாக இருக்கும் என்று வைத்து கொள்வோம் X ஒரு காரணியாகும் இதைப் பொறுத்தவரை இந்த ஜோடி இன்வெர்ட்டர்களின் மொத்த ப்ரோபக்கேஷன் தாமதம் என்ன என்பதை மதிப்பிட முயற்சிப்போம் நாம் எழுதும் எக்ஸ்பிரஸின் அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்பதை பார்ப்போம் மொத்த தாமதத்தை D என்று வைத்துக் கொள்வோம் நாம் tp என்பது தாமதம் tp என்பது அடிப்படை இன்வெர்ட்டர் தாமதம் என குறிப்பிடப்படுகிறது அதாவது ஒரு சிறிய இன்வெர்ட்டரின் தாமதம் இது போன்ற சுமைகளை இயக்கும்போது அடிப்படை இன்வெர்ட்டரின் தாமதம் அதாவது அடிப்படை இன்வெர்ட்டர் தாமதம் என்பது ஒரு இன்வெர்ட்டர் அதன் உள்ளீட்டு காப்பாசிட்டன்ஸ் மிகச்சிறிய ஒன்று அதை Cin என்று கருதுகிறோம் வெளியீட்டு காப்பாசிட்டன்ஸ்யும் Cin என்று கருதுகிறோம் இது மற்றொரு கேட்டை இயக்குகிறது அதுவும் இதே போல சிறிய அளவில் உள்ளது இதை tp என அழைக்கிறோம் இப்போது U tp ஆல் பெருக்கப்படுகிறது இந்த எக்ஸ்பிரஸின் எவ்வாறு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் நாம் மீண்டும் ஸ்லைடைப் பார்ப்போம் முதல் இன்வெர்ட்டர் ஒரு காப்பாசிட்டன்ஸ்யை இயக்குகிறது இந்த காப்பாசிட்டன்ஸ் U மடங்குகள் பெரியது இந்த தாமதம் tp மட்டுமல்ல இது Utp ஏனென்றால் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் U மடங்குகள் அதிகமாக எடுக்கும் ஏனென்றால் காப்பாசிட்டன்ஸ் மதிப்பு UCin ஆக இருக்கும் அதனால் தான் U அடிப்படை இன்வெர்ட்டர் தாமதத்தால் பெருக்கப்படும் இரண்டாவது என்னவாகும் இரண்டாவது இந்த டிரான்சிஸ்டர் U மடங்குகள் பெரியது மேலும் இது ஒரு XCin சுமையை இயக்குகிறது அது எவ்வளவு இருக்கும் அதாவது அடிப்படை இன்வெர்ட்டர் தாமதம் எத்தனை முறை தேவைப்படும் அது X U ஆக இருக்கும் ஏனென்றால் U பெரியதாக நேரம் குறைவானதாக இருக்கும் அல்லது X நேரம் அதிகமானதாக இருக்கும் இந்த வகையில் நாம் மதிப்பிடலாம் இந்த இன்வெர்ட்டர் இயக்குகின்ற CL இன் தாமதம் X U மற்றும் tp ஆல் பெருக்கப்பட்டதாக இருக்கும் இப்போது குறைந்தபட்ச D யை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் U யின் எந்த மதிப்புக்கு D குறைவானதாக இருக்கும் நாம் என்ன செய்வது U தொடர்பான D யை வேறுபடுத்துவோம் அது எவ்வளவு இருக்கும் குறைந்தபட்ச மதிப்பை கண்டுபிடிக்க இதை 0 க்கு சமமாக செய்கிறோம் இதை தீர்த்தால் அல்லது கிடைக்கும் இது தான் X க்கு உகந்த மதிப்பு இந்த மதிப்பை பயன்படுத்தி நாம் இரட்டை வேறுபாட்டைச் செய்தால் அது ஆக இருக்கும் இது நேர்மறையான அர்த்தமாக இருக்கும் இது அதிகபட்சமாக இல்லாமல் குறைந்தபட்ச மதிப்பாக தான் இருக்கும் தாமதத்தைக் குறைக்க U யின் மதிப்பை ஆக தேர்வு செய்ய வேண்டும் இது மிகவும் சுவாரஸ்யமான சமன்பாடு நாம் ஒரு கேப்பாசிட்டிவ் சுமையான XCin யை இயக்குகிறோம் நம்மிடம் ஒரு டிரான்சிஸ்டர் அதாவது ஒரு பிட் டிரான்சிஸ்டர் இருந்தால் U யின் மதிப்பு ஆக இருக்க வேண்டும் மொத்த தாமதமும் பின்னர் குறைக்கப்படும் இங்கே CL யை இயக்கவதற்கு ஒரு ஜோடி இன்வெர்ட்டர்களைப் பயன்படுத்துகிறோம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய இன்வெர்ட்டர் மற்றும் ஒரு பெரிய இன்வெர்ட்டர் பெரிய இன்வெர்ட்டரின் அளவு ஆக இருக்க வேண்டும் இப்போது நாம் 2 இன்வெர்ட்டர்களைப் பயன்படுத்தாமல் பபர்களின் கேஸ்கேட்டை பயன்படுத்தி நடைமுறையில் பொதுவாக செய்யப்படுவதை பார்ப்போம் ஒரு பெரிய கேப்பாசிட்டிவ் சுமையை இயக்க நாம் பபர்களின் கேஸ்கேட்டைப் பயன்படுத்துகிறோம் அவை ஒவ்வொன்றும் U மடங்கு பெரியதாக இருக்கும் முதல் இன்வெர்ட்டரின் அளவு 1 மிகச்சிறியதாக இருந்தால் இதன் அளவு U இது U2 அளவு கடைசியாக UN 1 ஆக இருக்கும் CL என்றால் மொத்த காப்பாசிட்டன்ஸ் மற்றும் Cin என்பது உள்ளீட்டு காப்பாசிட்டன்ஸ் CL என்பது UNCin என தீர்மானிக்கப்படுகிறது நாம் இவ்வாறு தான் U யை வரையறுக்கிறோம் மீண்டும் இதேபோல் U க்கு சிறந்த மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இதனால் ஒட்டு மொத்த தாமதமும் குறைக்கப்படுகிறது ஏற்கனவே CL என்பது UNCin ஆக இருக்கும் என்று நாம் பார்த்தோம் N என்னவாக இருக்கும் N ஆக இருக்கும் இது 1 மற்றும் மொத்த தாமதம் என்னவாக இருக்கும் இந்த வரைபடத்தை மீண்டும் பார்ப்போம் இங்கே ஒவ்வொரு இன்வெர்ட்டரை இயக்கும் மற்றொரு இன்வெர்ட்டர் U மடங்குகள் பெரியதாக இருக்கும் 1 x U x U2 ஒவ்வொரு இன்வெர்ட்டரை இயக்கும் மற்றொரு இன்வெர்ட்டர் U மடங்குகள் பெரியதாக இருக்கும் அதாவது அபக்ட்டிவ் தாமதம் tp 0 tp ஆக இருக்கும் நாம் tpU என்று சொல்லும் போது இது U இது tpU இது மீண்டும் tpU ஆக இருக்கும் ஏனென்றால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் U மடங்குகள் சிறியதாகவும் காப்பாசிட்டன்ஸ் U2 மடங்குகள் பெரியதாகவும் இருக்கும் U வை U2 ஆல் பெருக்கினால் ஒரு U ரத்துசெய்யப்பட்டு U மடங்காக இருக்கும் மொத்த தாமதம் NtpU ஆக இருக்கும் இப்போது N இன் இந்த மதிப்பை இங்கே மாற்றினால் இது மற்றும் tp கான்ஸ்டன்ட்ஸ்களாக இருக்கும் நாம் அவற்றை K யில் எழுதினால் இது சமன்பாடாக மாறும் மீண்டும் D யை குறைக்க முயற்சிக்கிறோம் மீண்டும் U உடன் D ஐ டிபரென்சியேட் செய்கிறோம் இந்த K ஒரு கான்ஸ்டன்ட் இந்த என்பது 1 மைனஸ் U தெரிவேடிவ் ஆப் ஆக இருக்கும் யை ஆல் வகுக்கவும் இது 0 ஆக இருக்கும் இதை தீர்த்தோம் என்றால் இது 1 ஆக இருக்கும் 1 க்கு சமமாக இருக்கும் இப்போது நாம் தெரிவேடிவ் எடுத்துள்ளதால் என்பது ஆக இருக்கம் அதாவது பேஸ்யை e என்று கருதினால் U என்பது நேப்பரியன் பேஸ்ற்கு சமம் என்று தோராயமாக சொல்லலாம் U இன் உகந்த மதிப்பு e ஆக இருந்தால் சமன்பாடு கிடைக்கும் இப்போது மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ரிப்பீட்டர்களை வைத்து RC தாமதத்தை குறைக்க முடியும் என்று முன்பு குறிப்பிட்டோம் இப்போது ஒரு லைனின் மொத்த தாமதம் குவாட்றடிக் நீளமாக இருந்தால் அது தூரத்தின் சதுரத்திற்கு விகிதாசாரமாக இருக்கம் ஒரு லைனின் நீளம் 2 ஆக இருந்தால் தாமதம் 2 ஸ்குயர் 4 ஆக இருக்கும் ஆனால் ரிப்பீட்டரைப் இடையில் பயன்படுத்தி வயர்யை 2 பகுதிகளாக உடைத்தால் அது 1 ஸ்குயர் பிளஸ் 1 ஸ்குயராக இருக்கும் தாமதம் 4 க்கு பதிலாக இப்போது 2 ஆகிறது எனவே இடையில் ரிப்பீட்டர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மொத்த தாமதத்தையும் குறைக்க முடியும் ரிப்பீட்டர்கள் வலுவான இயக்கிகள் இது இன்வெர்ட்டர்கள் அல்லது ஒரு ஜோடி இன்வெர்ட்டர்களாகவோ இருக்கலாம் அவை சிறிய அளவிலான வயர்களை இயக்க பயன்படும் இதேபோல் ஒரு நீண்ட வயரை சிறிய அளவுகளாக பிரிக்கவும் இதேபோல் இங்கே சேர்க்ப்பட்ட பல ரிப்பீட்டர்கள் உள்ளன மொத்த ரெசிஸ்டன்ஸ் R ஆக இருந்தால் அவற்றை M பிரிவுகளாக RM RM RM என பிரித்துள்ளேன் இதேபோல் காப்பாசிட்டன்ஸ்மும் CM CM ஆக குறைக்கப்படுகிறது மொத்த தாமதமும் குறைவாக இருக்கும் இப்போது ரிப்பீட்டர்கள் அல்லது கேஸ்கேட் பபர்களைப் பயன்படுத்தலாமா என்ற கேள்வி எழுகிறது ஏனெனில் இரண்டு விருப்பங்களும் உள்ளன RC தாமதம் ஆதிக்கம் செலுத்தும் நீண்ட லைன்களை இயக்க ரிப்பீட்டர்கள் வழக்கமாக பயன்படுத்தப்படுகின்றன லைன்களை சிறிய பகுதிகளாக உடைத்தால் தாமதம் குறைகிறது வழக்கமாக ரிப்பீட்டர்கள் ஒரே அளவாக இருக்கும் ஆனால் இதற்கு மாறாக காப்பாசிட்டன்ஸ் சுமை மிக அதிகமாக இருக்கும்போதெல்லாம் கேஸ்கேட் பபர்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் பாராஸிட்டிக் ரெசிஸ்டன்ஸ்கள் மிகக் குறைவாகவே இருக்கின்றன ஆனால் ரிப்பீட்டர்களைப் பயன்படுத்தும்போது நீண்ட RC லைன்களில் பாராஸிட்டிக் ரெசிஸ்டன்ஸ்களுக்கு முக்கியத்துவம் கிடைகின்றன ஆனால் இந்த வகையான நிகழ்வுகளுக்கு அனைத்து பபர்களையும் சுமைகளின் ஆரம்பத்தில் வைத்து உடனடியாக அதை இயக்கலாம் ஒரு நீண்ட லைனின் சேர்க்கை இருந்தால் இறுதியில் ஒரு பெரிய சுமை கேப்பாசிட்டிவ் சுமை உள்ளது இதைப் போன்ற ஏதாவது ஒன்று இருக்கம் நம்மிடம் ஒரு நீண்ட லைன் முடிவில் இருந்தால் ஒரு பெரிய கேப்பாசிட்டிவ் சுமை உள்ளது இதை இயக்க கேஸ்கேடட் பபர்களைப் ஆரம்பத்தில் வைத்திருக்கலாம் பின்னர் கேஸ்கேடட் பபர்களைப் முடிவிலும் இயக்க பயன்படுத்தலாம் இந்த கேஸ்கேடட் பபர்கள் பெரிய கேப்பாசிட்டிவ் சுமைகளை சமாளிக்க உதவும் மேலும் இந்த இடைநிலை ரிப்பீட்டர் நீண்ட இன்டர்கனெக்ஷன் லைனின் மொத்த RC தாமதத்தைக் குறைக்க உதவுகிறது ஏனெனில் இது நீண்டு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது உண்மையில் எந்தவொரு காம்பினேஷன்யும் பயன்படுத்தினால் இந்த 2 நுட்பங்கள் இருக்கம் ஒன்று ரிப்பீட்டர்களைப் பயன்படுத்துவது மற்றொன்று கேஸ்கேடட் பபர்களைப் பயன்படுத்துவது அதிக கேப்பாசிட்டிவ் சுமைகளை இயக்குவதற்கு கேஸ்கேடட் பபர்களைப் பயன்படுத்தப்பட வேண்டும் நீண்ட லைன்களை இயக்க ரிப்பீட்டர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் முடிவில் அதிக கேப்பாசிட்டிவ் சுமை கொண்ட நீண்ட லைன் இருந்தால் 2 காம்பினேஷன்யும் பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்